இன்று நாள் உங்களுக்கு ஹைட்ரஜன் நிறமாலை சோதனையை செய்து அதிலிருந்து Rydberg மாறிலி கண்டறிவது பற்றி உங்களுக்கு விளக்கப் போகிறேன் ஹைட்ரஜன் நிறமாலையை முதல்முதலில் கண்டறிந்தவர் யார் என்று தெரியுமா Student Helium 1988 ஆம் ஆண்டு Johann Balmer ஹைட்ரஜன் நிறமாலையை அவர் கண்டறிந்த முற்றுரு சமன்பாட்டுடன் ஒப்பிட்டுக் காட்டினார் அவர் கண்டறிந்த சூத்திரம் இவ்வாறு அமைந்திருந்தது அதாவது 1 by lambda equal to some constant 1 by m square minus 1 by n square இதில் m மதிப்பு 1 என்றால் Lyman series m மதிப்பு 2 என்றால் Balmer series m மதிப்பு 3 என்றால் Paschen series n மதிப்பு 4 எனில் bracket வரிசை இவ்வாறு பல்வேறு வரிசைகள் உள்ளன ஆனால் mன் மதிப்பு 2 உள்ள போது மட்டும் எல்லா வரிசைகளும் கண்ணுறு வீச்செல்லையை கொண்டிருக்கும் இதன் நிறமாலைகளின் அலைநீளம் கண்ணுறு வீச்செல்லை வரிசையில் வருவதால் இவற்றை நிறமாலைமானியில் எளிதாக காணலாம் எனவே இந்த வரிசை நிறமாலைகளை முதலில் கண்டு அதற்கான அலை நீளத்தை கண்டறிந்தனர் அவற்றின் அலைநீளங்கள் முற்றுரு சமனபாட்டில் இருந்து பெறப்பட்ட அலை நீளங்களை அப்படியே ஒத்திருந்தன என்பதை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும் பின்நாட்களில் 1988 ஆண்டு Johannes Rydberg ஹைட்ரஜனின் எல்லா வரிசைகளுக்கும் Balmer கண்டறிந்த சூத்திரத்தை பொதுமைப்படுத்தினார் அதாவது Lyman வரிசை Paschen வரிசை Brackett வரிசை Pfund வரிசை என எல்லா வரிசைகளுக்கும் பொதுமைப்படுத்தினார் பால்மர் கண்டறிந்த அதே மாறிலி இவை எல்லாவற்றிற்கும் பொருந்தியது அதனால்தான் இந்த மாறிலியை Rydberg மாறிலி என அழைக்கிறோம் இந்த மாறியின் மதிப்பை தான் நாம் இன்று சோதனையின் மூலம் கண்டறிய போகிறோம் இது ஹைட்ரஜன் ஒளி மூலத்திற்கான Balmer வரிசையாகும் ஹைட்ரஜன் அணுவின் முதன்மை குவாண்டம் எண் n அதாவது n equal to 1 n equal to 2 n equal to 3 என பல்வேறு ஆற்றல் மட்டங்கள் கொண்டுள்ளன n மதிப்பு 2 உள்ள மட்டத்திற்கும் n மதிப்பு அதைவிட அதிகம் உள்ள மட்டத்திற்கு அதாவது n equal to 3 n equal to 4 n equal to 5 மடங்களுக்குள் மாறுதல்கள் நிகழும்போது கண்ணுறு வீச்செல்லையில் வெவ்வேறு நிறமாலைகள் தோன்றுகின்றன அதனை நாம் பால்மர் வரிசை என்று அழைக்கிறோம் மேலும் அந்த நிறைமாலை வரிகள் ஒவ்வொன்றுக்கும் H alpha then H beta H gamma H delta எனப் பெயரிடப்பட்டுள்ளது மேலும் அவை வெவ்வேறு நிறங்களையும் பெற்றுள்ளன இது சிவப்பு நிறம் அடுத்தது பச்சை அதற்கடுத்தது நீலம் அதனை அடுத்து வெளிர் நீல வண்ணங்களையும் பெற்றுள்ளன அதேபோல் இவை வெவ்வேறு அலைநீளங்களையும் பெற்றிருக்கும் அவற்றின் அலை நீளங்களை நாம் கண்டறியும்போது நாம் பாலிமர் வரிசையை கண்டறிய வேண்டும் என்றால் m மதிப்பை 2 எனவும் n மதிப்பை mஐ விட கூடுதலாக இருக்குமாறு அதாவது n மதிப்பு 3 4 5 6 என எடுத்துக்கொள்ள வேண்டும் வெவ்வேறு நிறமாலை வரிகளுக்கும் வெவ்வேறு அலை நீளத்திற்கும் உரிய வெவ்வேறு n மதிப்புகளை கொண்டு R H Rydberg மாறிலியை கண்டறியலாம் நிறமாலையின் ஒவ்வொரு வரிக்கும் உரிய Rydberg மாறிலியை தனித்தனியே கண்டறிந்து அவற்றின் சராசரியை கணக்கிட்டால் கிடைக்கும் Rydberg மாறிலி இதுபோன்ற மதிப்பைக் கொண்டிருக்கும் இதன் மதிப்பு 10973731 57 meter inverse ஆகும் சில நேரங்களில் Rydberg மாறிலி மதிப்பை சென்டிமீட்டர் அளவு கோலிலும் வெளிப்படுத்துவோம் இதுதான் இந்த சோதனையின் பின்புலம் ஆகும் அதாவது முதலில் நாம் ஹைட்ரஜன் நிறமாலையை கண்டறிய வேண்டும் பின்னர் நாம் நிறமாலைமானியைக் கொண்டு ஹைட்ரஜன் நிறமாலையின் அலைநீளத்தை கண்டறிய வேண்டும் நிறமாலை வரிகளின் அலை நீளத்தை நாம் கண்டறியும் போது அதன் கண்ணுறு வீச்செல்லை நிச்சயம் பால்மர் வரிசையை சார்ந்ததாகும் அதன் m மதிப்பு 2 ஆகும் மேலும் nன் மதிப்பை நாம் 3 4 5 என எடுத்துக் கொண்டு அவை அதற்கு இணையான அலைநீளத்தின் மதிப்புகள் அதாவது நாம் கண்டறிந்த 1 by lambda மதிப்புகளுடன் பொருந்தி செல்வதைக் காணலாம் நாம் கண்டறிந்த அலைநீள மதிப்பையும் சூத்திரத்தின் இடதுபுறத்தில் m மதிப்பை 2 எனவும் n மதிப்பை 3 எனவும் எடுத்துக் கொண்டால் சூத்திரத்தின் இந்தப் பகுதி இந்தக் குறிப்பிட்ட நிறமாலை வரிக்கு மாறிலியாக மாறிவிடும் எனவே அலைநீள மதிப்பை இதனால் வகுக்க நமக்கு மாறிலி R H மதிப்பு கிடைத்துவிடும் இவ்வாறாக நாம் அடுத்தடுத்த நிறமாலை கதிர்களுக்கு அதாவது n மதிப்பை 4 என எடுத்துக் கொண்டு அதற்குரிய மாறிலியின் R H மதிப்பை கண்டறிய வேண்டும் இங்கே நான் உங்களுக்கு நான்கு நிறமாலை கதிர்களை பற்றி விளக்கினேன் அந்த நான்கு கதிர்களின் மாறிலியின் மதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரே அளவுகளைக் கொண்டு இருக்கும் ஆனால் சோதனையின் மூலம் அவற்றை கண்டறியும் போது அதிக வித்தியாசம் இருக்கும் எனவே அவற்றின் சராசரியை கணக்கிட்டால் நமக்கு மாறிலியின் மதிப்பு கிடைத்துவிடும் இந்த சோதனைக்கான அமைப்பு எவ்வாறு இருக்கும் ஒளிக் கதிர்களின் அலைநீளத்தை முப்பெட்டகத்தை பயன்படுத்தி நிறமாலைமானியில் கண்டறியும் சோதனை மிகப் பிரபலமானதாகும் நாம் முப்பெட்டக நிறமாலைமானியை எடுத்துக்கொண்டு முப்பட்டகம் மேசையின் மேல் கிற்றிணியை பொருத்தவேண்டும் அடுத்து அதில் உள்ள இணையாக்கியின் முன் ஹைட்ரஜன் விளக்கை வைக்க வேண்டும் நாம் எந்த விளக்கின் அலை நீளத்தை கண்டறிய வேண்டுமோ உதாரணமாக சோடியம் ஆவி விளக்கு என்றால் சோடியம் விளக்கையும் இல்லை ஹீலியம் விளக்கின் அலைநீளம் என்றால் ஹீலியம் விளக்கையும் இங்கே பொருத்த வேண்டும் இந்த சோதனையின் செய்முறை பற்றி முன்பே நாம் கிற்றிணியை பயன்படுத்தி அலைநீளத்தை கண்டறியும் சோதனையின் போது விளக்கமாக கூறியுள்ளேன் அதே முறையில் கிற்றிணி பயன்படுத்தி நீங்களும் அலை நீளத்தை கண்டறியலாம் இதுதான் தொலைநோக்கி ஆகும் இதை சுழற்றி தான் நாம் கோணத்தை கண்டறிய வேண்டும் இந்த அளவுகளைக் கொண்டு அலை நீளத்தை கணக்கிடலாம் d sin theta equal to n lambda கிற்றிணியை பயன்படுத்தி அலைநீளத்தை கண்டறிவதற்கான சூத்திரம் இதுதான் இதில் d கிற்றிணியின் மதிப்பாகும் இது நமக்கு வழங்கப்படும் இதில் நாம் கோணம் theta மதிப்பை நிறமாலைமானியைக் கொண்டு கண்டறிந்து d sin theta equal to n lambda சூத்திரத்தில் பயன்படுத்தி அலை நீளத்தை கணக்கிடலாம் இதில் n என்பது வரிசையை குறிப்பிடுவதாகும் இதில் n மதிப்பு 1 2 3 என இருக்கலாம் மதிப்பு 1 என எடுத்துக்கொண்டால் ஹைட்ரஜன் அணுவிற்கான வெவ்வேறு நிறமாலை வரிகள் அல்லது ஹீலியம் எனில் 3 4 நிறமாலை வரிகள் கிடைக்கும் இந்த நிறமாலை வரிகளின் அலை நீளத்தை நாம் கண்டறிய வேண்டும் நிறமாலை கதிர்களை நாம் விளிம்பு விளைவு மூலம்தான் காண்கிறோம் எனவே கண்டறிந்த கோண மதிப்பைக் கொண்டு 1 by lambda மதிப்பை கண்டறிய வேண்டும் இங்கே நான் 1 by lambda என குறிப்பிட்டுள்ளேன் ஏனெனில் 1 by lambda மதிப்பு Rydberg மாறிலியின் மதிப்புக்கு சமம் ஆகும் முன்பே இதனை உங்களுக்கு காண்பித்து உள்ளேன் அதாவது 1 by lambda equal to R H 1 by m square minus 1 by n square இதிலுள்ள n மதிப்பும் விளிம்பு விளைவு சோதனையில் பயன்படுத்தும் வரிசை எண் n ம் ஒன்றல்ல இங்கே இது பிரதான குவாண்டம் எண்ணை குறிப்பதாகும் கோணத்தின் மதிப்பை கிற்றிணியை கொண்டு கண்டறிந்துவிட்டால் 1 by lambda மதிப்பை கண்டறிந்துவிடலாம் எனவே இதனை நாம் கண்டறிய கோணம் theta மதிப்பை கண்டறிய வேண்டும் அதனை நாம் நிறமாலைமானி பயன்படுத்தி கண்டறிய வேண்டும் கோணத்தை கண்டறிய ஒரு மாற்று முறையும் உள்ளது இன்று நான் அந்த முறையை உங்களுக்கு இன்று ஆய்வகத்தில் செய்து காண்பிக்கிறேன் ஏனெனில் ஏற்கனவே பலமுறை நான் நிறமாலைமானி பயன்படுத்தி கோணத்தை கண்டறியும் சோதனையை செய்து காட்டி விட்டேன் எனவே இந்த புதிய முறையை பயன்படுத்தி எவ்வாறு கோணத்தை கண்டறிவது என்று பார்ப்போம் இந்த சோதனையை எவ்வாறு செய்வது என்று ஆய்வகத்தில் உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் இங்கே நீங்கள் ஒரு விளக்கை காண்கிறீர்கள் இது ஹைட்ரஜன் அல்லது ஹீலியம் அல்லது நாம் எந்த விளக்கை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒளி மூலத்திலிருந்து இங்கே ஒளி வருகிறது கிற்றிணி இங்கே பொருத்தப்பட்டுள்ளது எனவே விளக்கிலிருந்து வரும் ஒளி கிற்றிணி மேல் விழுகிறது ஒளி கிற்றிணி மேல் விழும் போது சிற்றலைகள் தோன்றுகின்றன சிற்றலைகள் ஒன்றுக்கொன்று குறுக்கிட்டு விளிம்பு விளைவு பாடகம் தோன்றுகிறது விளிம்பு விளைவு பாடகத்தை பொறுத்தவரை அது ஊடுருவுவதாலும் தோன்றும் அதேபோல் எதிரொளிப்பினாலும் கூட தோன்றும் நாம் காணும் அனைத்து விளிம்பு விளைவு பாடகங்களும் எதிரொளிப்பினால் ஏற்பட்டவையே ஆகும் விளக்கில் இருந்து வரும் ஒளி கிற்றிணியில் பட்டு எதிரொளிப்பினால் தோன்றும் விளிம்பு விளைவு பாடகங்களை அதே திசையில் நாம் காண்போம் மாறாக அவற்றை நாம் மறுபுறத்தில் பார்த்தால் அவை ஊடுருவலால் ஏற்பட்ட பாடகமாகும் அதே திசையில் என்றால் எதிரொளிப்பினால் ஏற்பட்டதாகும் நாம் இப்போது கீற்றிணியில் ஒளி ஊடுருவுவதால் ஏற்படப்போகும் விளிம்பு விளைவு பாடத்தை காணப்போகிறோம் இங்கே விளக்கையும் பாடகத்தையும் ஒரே திசையிலேயே காண்போம் இங்கே உள்ள விளக்கின் பின்புறம் ஒரு அளவுகோல் பொருத்தப்பட்டுள்ளது அங்கேயே குறிகாட்டிகளும் பொருத்தப்பட்டுள்ளன இங்கே நாம் விளிம்பு விளைவால் ஏற்படும் பாடகங்களை அதாவது நிறமாலை வரிகளைக் காண்போம் அளவுகோலின் மத்தியில் இருந்து எவ்வளவு தொலைவில் ஒவ்வொரு நிறத்திற்கான நிறமாலை வரிகள் கிடைக்கின்றன என கண்டறிய வேண்டும் பொருட்களின் பிம்பங்களுக்கு இணையான வெவ்வேறு நிறமாலை கதிர்களின் தொலைவுகளை குறிகாட்டிகளைக் கொண்டு குறிப்போம் பிம்பங்களின் வடிவங்கள் பொதுவாக பொருட்களின் வடிவங்களை ஒத்தே இருக்கும் எனவே இங்கே பிம்பத்தின் வடிவம் விளக்கின் வடிவத்தை ஒத்து இருக்கின்றன நாம் இங்கே பல வண்ணங்களில் விளக்கின் பிம்பத்தை வெவ்வேறு தொலைவுகளில் காண்கிறோம் அளவுகோலின் மையத்திலிருந்து ஒவ்வொரு பிம்பமும் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை கண்டறிய வேண்டும் அதாவது நாம் அவற்றின் தொலைவை கண்டறிவோம் மேலும் நாம் கீற்றிணி மற்றும் அளவுகோல்களுக்கு இடையில் உள்ள தொலைவு அறிந்து கொள்ள வேண்டும் அது D என்று அழைக்கப்படும் அதேபோல் அளவுகோலின் பெயரை நான் 2l என குறிப்பிட்டுள்ளேன் நாம் நேரடியாக மையத்திலிருந்து ஒவ்வொரு நிறமாலை வரியின் தொலைவை கண்டறிய போவதில்லை மாறாக சமச்சீரான முதல் வரிசைக்கான பிம்பங்களின் தொலைவை இருபுறத்திலும் கண்டறிய போகிறோம் பின்னர் இரண்டாவது வரிசைக்கு கண்டறிய போகிறோம் இந்த கீற்றிணிக்கு ஒரு வரிசை நிறமாலைகள் மட்டுமே கிடைத்துள்ளன மாறாக அதிக வரிகள் கொண்ட கீற்றிணியை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு அதிக எண்ணிக்கையிலான நிற மாலை வரிகள் கிடைக்கும் நாம் இப்போது இந்த ஆய்வகத்தில் மில்லி மீட்டருக்கு 600 வரிகள் கொண்ட கீற்றிணியை தான் பயன்படுத்திக் கொண்டு வருகிறோம் மில்லி மீட்டருக்கு 1200 வரிகள் கொண்ட கீற்றிணியை நாம் பயன்படுத்தினால் இரண்டாவது வரிசை நிறமாலை வரிகளையும் காண முடியும் ஆனால் நாம் இப்போது 600 வரிகள் கொண்ட கீற்றிணி பயன்படுத்தி வருவதால் ஒரு வரிசை கொண்ட நிறமாலை மட்டுமே நமக்குக் கிடைக்கிறது நான் இப்போது இடப்புறத்தில் வெவ்வேறு நிறங்களில் காண முதல் வரிசையில் நிறமாலையை காண்கிறோம் அதே போல வலது புறத்திலும் காண்கிறோம் நான் இங்கு முதல் வரிசை சிவப்பு நிறத்திற்காக நிறமாலைகளை வரைந்துள்ளேன் எனவே நான் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டறிந்து அதன் பாதியை கணக்கிட்டால் அதுதான் தொலைவு ஆகும் அளவுகோலின் மையத்திலிருந்து இருபுறத்திலும் உள்ள நிறமாலைகளில் தொலைவை கண்டறிய வேண்டும் எனவே 2l மதிப்பை கண்டறிந்து அதை இரண்டால் வகுத்தால் தொலைவு l கிடைத்துவிடும் கீற்றிணி மற்றும் அளவுகளுக்கு இடைபட்ட தொலைவு D ஆகும் எனவே sine theta மதிப்பு l divided by square root of l square plus d square ஆகும் இது செங்குத்துக் கோடு ஆகும் விளிம்பு விளைவு கதிர்களின் கோணம் theta ஆகும் அப்படியானால் sine theta will be this l divided by square root of l square plus d square l மற்றும் D மதிப்புகள் நிலையானதாகும் நாம் அவற்றை கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் நிறமாலை வரிகளின் அளவைப் பொருத்து l மதிப்பு மாறுகிறது எனவே நாம் முதலில் l மதிப்பை கண்டறிந்து அதற்குரிய sine theta மதிப்பை கண்டறிய வேண்டும் 1 by sin theta is square root of l square plus D square by l l மதிப்பை முதலில் கண்டறிந்து அதற்குரிய 1 by sine theta மதிப்பை கண்டறிய வேண்டும் 1 by sine theta மதிப்பை நாம் கண்டறிந்துவிட்டால் d கொடுக்கப்பட்ட மதிப்பு n மதிப்பு 1 எனவே நாம் வெவ்வேறு நிறங்களுக்குரிய 1 by lambda மதிப்பை கண்டறிய வேண்டும் இவற்றை எல்லாம் நாம் கண்டறிந்து விட்டால் Rydberg மாறிலியை நாம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டறிந்து விடலாம் இப்போது நாம் சோதனையை செய்ய தொடங்கலாம் சோதனையில் நாம் கண்டறியும் அளவுகளை இந்த அட்டவணையில் குறித்துக் கொள்ளலாம் கீற்றணி கோடுகளின் எண்ணிக்கை ஒரு மில்லி மீட்டருக்கு 600 கோடுகள் ஆகும் எனவே கீற்றணி கோடுகளின் எண்ணிக்கை 1ன் கீழ் 600 வரிகள் ஆகும் இதுதான் நமது d மதிப்பாகும் இது உற்பத்தியாளர்களால் நமக்கு வழங்கப்படும் கீற்றிணி மற்றும் அளவுகோல்களுக்கு இடையில் உள்ள தொலைவு D ஆகும் அதை நாம் நிலையாக பொருத்தி அதனை குறித்து வைத்து கொள்ள வேண்டும் அதனை நாம் மாற்றக்கூடாது நாம் இப்போது பலவண்ண நிற மாலைகளை காண்கிறோம் இந்த நிறமாலை வரிகளுக்கான தொலைவுகளை கண்டறிய வேண்டும் நாம் இடப்புறம் மற்றும் வலப்புறத்தில் நிறமாலைகளின் தொலைவை கண்டறிய வேண்டும் நமக்கு நான்கு அளவுகள் கிடைக்கும் இதிலிருந்து ஒவ்வொரு வரிக்கும் உரிய சராசரி அளவை கண்டறிய வேண்டும் இடது புற சராசரி மதிப்பை capital L எனவும் வலதுபுறம் மதிப்பை capital R என்று அழைப்போம் small l இரண்டு பக்க மதிப்புக்கிடையே உள்ள வித்தியாசத்தை கணக்கிட்டு அதனை இரண்டால் வகுக்க கிடைப்பதாகும் எனவே நாம் நிறமாலை கதிர்களின் அளவுகளை கண்டறிந்து அதில் இருந்து l மதிப்பை கண்டறிய வேண்டும் நான் உங்களுக்கு முன்பே கூறியது போல இந்த l மதிப்பிலிருந்து 1 by lambda மதிப்பை கண்டறியலாம் இந்த 1 by lambda மதிப்பைக் கொண்டு R H Rydberg மாறிலியை கணக்கிடலாம் 1 by lambda divided by 1 by 4 minus 1 by n square n மதிப்பு 3 என இருக்கும்போது கிடைக்கும் சிவப்பு நிற வரிக்கு Rydberg மாறிலியை கண்டறியவேண்டும் அடுத்து n மதிப்பு 4 என இருக்கும் போது அடுத்த நிறத்திற்கான Rydberg மாறிலியை கண்டறிய வேண்டும் இவ்வாறாக நாம் 4 நிறமாலை வரிகளுக்கு Rydberg மாறிலியை கண்டறிந்து அவற்றின் சராசரி R H Rydberg மாறிலியை கண்டறிய வேண்டும் இதுதான் நாம் செய்யப்போகும் சோதனையின் சுருக்கமாகும் இப்போது நான் உங்களுக்கு சோதனையை செய்து காண்பிக்கிறேன் அதற்குமுன் நாம் பிழை கணக்கீட்டை பற்றி பார்த்துவிடுவோம் சோதனைக்கான சூத்திரம் 1 by lambda equal to R H 1 by 2 square ஏனெனில் Balmer வரிசையில் m ன் மதிப்பு 2 minus 1 by n square இதனை நான் இவ்வாறு எழுதலாம் அதாவது R H into K இதில் K என்பது மாறிலி ஆகும் இது எல்லா n மதிப்புகளுக்கும் மாறாததாகும் இருபக்கமும் log மதிப்பை கண்டறிந்தால் s minus l n lambda plus l n R H plus l n K K o now differentiate it del lambda by lambda equal to del R H by R H இதில் del lambda by lambda என்பது என்ன 1 by lambda equal to 1 by d n by sine theta 1 by sin theta இதனை நான் முன்பே கூறியிருக்கிறேன் அதாவது square root of l square plus d square by l எனவே நாம் பிழையை கணக்கிட பதங்களின் அளவுகளையும் அதற்குரிய கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளை கொண்டு குறைக்க வேண்டும் இருபக்கமும் log மதிப்பை கண்டறிந்தால் minus log lambda equal to minus log d plus half log this 1 l square plus d square minus log l கிடைக்கும் இதிலிருந்து நாம் del lambda by lambda மதிப்பை கணக்கிடலாம் இதில் d என்பது கொடுக்கப்பட்ட அளவாகும் இதில் பிழை ஏற்பட வாய்ப்பில்லை 1 ஐ இந்த மதிப்பினால் வகுக்க நமக்கு கிடைப்பது 2 l del l plus 2 D del D மற்றும் இந்த பகுதி ஆகும் இந்த நிலையில் நாம் அதிகபட்ச மாக ஏற்படக்கூடிய பிழையைக் கண்டறிகிறோம் எனவே ஒவ்வொன்றிலும் ஏற்படக்கூடிய பிழைகளை கண்டறிந்து அவற்றை கூட்டிக்கொள்ள வேண்டும் அதனால்தான் நாம் minus அளவுகளை எடுத்துக்கொள்ளவில்லை plus அளவுகளை மட்டுமே எடுத்துக் கொள்கிறோம் del l by l இந்தப் பகுதியை எடுத்துக் கொள்கிறோம் அங்கே இது பாதியாகும் நமக்கு l del l plus D del D divided by l square plus D square plus this part del l by l இவ்வாறு கிடைக்கிறது நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் அதாவது l மதிப்பை கண்டறியும் போது நாம் capital L மற்றும் capital R இந்த இரண்டு மதிப்பு களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிந்து இரண்டால் வகுக்க வேண்டும் half del capital L plus del capital R இதிலிருந்து நாம் del l மதிப்பை கண்டறிய முடியும் இவை இரண்டும் இரு பக்கங்களிலும் உள்ள கதிர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஆகும் இதனை ஒரே அளவுகோலைக் கொண்டு தான் அளவிடுவோம் எனவே del capital L மதிப்பு del capital R மதிப்புக்கு சமமாகும் 2 into that least count divided by 2 that is the del l is மீச்சிறு அளவாகும் இதில் del l என்பது நிறமாலைகளின் கதிர்களுக்கு இடையே உள்ள அளவுகளை கண்டறிய பயன்படுத்தும் அளவுகோலின் மீச்சிறு அளவாகும் capital D மேலும் delta D நாம் பயன்படுத்திய மீட்டர் அளவுகோலின் மீச்சிறு அளவாகும் இதன் மதிப்பும் ஒரு மில்லி மீட்டர் ஆகும் இதேபோல் del l மதிப்பை கண்டறியவும் நாம் மீட்டர் அளவுக்கோலை பயன்படுத்தியுள்ளோம் அதன் மீச்சிறு அளவும் ஒரு மில்லி மீட்டராகும் del lambda by lambda del lambda by lambda மதிப்பு நமக்கு del R H by R H மதிப்புகளிலிருந்து கிடைக்கிறது அப்படியானால் R H ஏற்படும் பிழை யாது R H பிழை என்பது del R or del R இதனுடன் நான் பெருக்கும் எந்த ஒரு மாறிலி மதிப்பு Rydberg constant R h இல் இருந்து நமக்கு delta R H கிடைக்கும் இது தான் நாம் Rydberg மாறிலியை கண்டுபிடிப்பதில் உள்ள பிழை ஆகும் அடுத்த வகுப்பில் நான் இந்த சோதனையை உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன்